வணக்கம் எனவே கடந்த அமர்வில் நாம் மேசனின் விதி பற்றி விவாதித்தோம் எனவே அந்த இடத்திலிருந்து நமது விவாதத்தைத் தொடருவோம் இன்றைய அமர்வில் ஸ்டேட் ஈக்குவேஷன்ஸ் ஐயும் பார்ப்போம் எனவே கடந்த அமர்வில் நாம் விவாதித்த மேசனின் விதியை முதலில் விவாதிப்போம் எனவே இந்த சூத்திரம் எஸ் ஜே மேசன் சிக்னல் ஓட்ட வரைபடத்தை வரைபடத்திலிருந்து எழுதக்கூடிய ஒரே நேரத்திலான சமன்பாடுகளுடன் தொடர்புபடுத்தியபோது பெறப்பட்டதாக மேசனின் விதியைப் பற்றி நாம் விவாதித்தோம் சிக்னல் ஓட்ட வரைபடத்தில் தொடாத லூப்களின் இருப்பு எஸ் ஜே மேசனால் வழங்கப்பட்ட இந்த சூத்திரத்தின் சிக்கலை அதிகரிக்கிறது ஆனால் என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் நிகழ்நேரத்தில் பார்க்கும்போது பெரும்பாலான அமைப்புகளில் பொதுவாக தொடாத லூப்கள் இல்லை எனவே இந்த வழியில் மேசனின் விதியின் பயன்பாடு அந்த வகையான அமைப்புகளுக்கு எளிதானது அந்த அமைப்புகளுக்கு தொகுதி வரைபடக் குறைப்பைக் காட்டிலும் மேசனின் விதி பயன்படுத்த மிகவும் எளிதானது என்பதைக் காண்கிறோம் எனவே மேசனின் விதி என்ன என்று பார்ப்போம் வெளியீடு மற்றும் உள்ளீடு லேப்ளேஸ் ட்ரான்ஸ்பர்மேஷன் என்றால் அமைப்பின் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டை என குறிப்பிடலாம் இது மேசனின் விதியின் உதவியுடன் மதிப்பீடு செய்யப்படலாம் இங்கே கூட்டுத்தொகையை குறிக்கிறது k பார்வேர்ட் பாதைகளின் எண்ணிக்கை Tk kth பார்வேர்ட் பாதை ஆதாயம் ஆதாயங்கள் ஒரு நேரத்தில் இரண்டு எடுக்கப்பட்ட தொடுதல் அல்லாத லூப் ஆதாயங்கள் ஒரு நேரத்தில் மூன்று எடுக்கப்பட்ட தொடுதல் அல்லாத லூப் ஆதாயங்கள் ஒரு நேரத்தில் நான்கு எடுக்கப்பட்ட தொடுதல் அல்லாத லூப் ஆதாயங்கள் பார்வேர்ட் பாதையோடு தொடுதல் இல்லாத சிக்னல் ஓட்ட வரைபடத்தின் பகுதிக்கான ஆகும் எனவே இது மேசனால் வழங்கப்பட்ட விதி ஒரு உதாரணத்தின் உதவியுடன் இந்த குறிப்பிட்ட விதியை எவ்வாறு பயன்படுத்துவோம் என்பதைப் புரிந்து கொள்ள முயற்சிப்போம் எனவே இங்கிருந்து சிக்னல் ஓட்ட வரைபடம் இதுபோன்றதாக இருந்தால் உங்களிடம் உள்ள உள்ளீடு Rs எனவும் வெளியீடு Cs எனவும் இருக்கும் மற்றும் ட்ரான்ஸ்பர் செயல்பாடுகள் இந்த குழுவிற்கு Y1 போன்றவை பின்னர் உங்களிடம் உள்ள Z2 லூப் ஆனது கழித்தல் Y1 என்று கூறப்படுகிறது பின்னர் Y3 என்ற உங்களிடம் உள்ள மற்றொரு லூப் கழித்தல் Z2 ஆகும் பின்னர் இது Y3 இன் கழித்தல் ஆகும் பின்னர் Z4 மற்றும் இது ஓர் ஆதாய ட்ரான்ஸ்பர் செயல்பாடாக உள்ளது எனவே பார்வேர்ட் பாதை ஆதாயம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய முதல் விஷயம் என்றால் இது சிக்னல் ஓட்ட வரைபடமாகும் எனவே இந்த குறிப்பிட்ட சிக்னல் ஓட்ட வரைபடத்தில் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு ஒரே ஒரு பார்வேர்ட் பாதை மட்டுமே இருக்கும் வேறு எந்த பார்வேர்ட் பாதையும் கிடைக்கவில்லை எனவே உங்கள் பார்வேர்ட் பாதை Y1 ன் ஆதாயம் Z2 Y3 Z4 க்கு சமம் எனவே இது கொடுக்கப்பட்ட சிக்னல் ஓட்ட வரைபடத்திற்கான பார்வேர்ட் பாதை ஆதாயமாக இருக்கும் இப்போது அடுத்ததாக நம்மிடம் எத்தனை தனிப்பட்ட லூப்கள் உள்ளன என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இங்கே நாம் மூன்று தனிப்பட்ட லூப்களைக் கொண்டிருப்போம் அந்த தனிப்பட்ட லூப்கள் எவை ஒன்று இது எனவே முதலாவது Y1 Z2 இன் கழித்தல் இரண்டாவது Z2 Y3 இன் கழித்தல் மற்றும் மூன்றாவது Y3 Z4 இன் கழித்தல் ஆகும் எனவே இவை நீங்கள் காணும் மூன்று தனிப்பட்ட லூப்களாக இருக்கும் இப்போது அடுத்தது நீங்கள் தொடுதல் இல்லாத லூப் ன்ஜோடிகளைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த குறிப்பிட்ட சிக்னல் ஓட்ட வரைபடத்தில் நீங்கள் பார்த்தால் மற்றும் நீங்கள் லூப்களை மட்டுமே வரைந்தால் எனவே நீங்கள் பார்க்கும்படியாக மூன்று லூப்கள் இருக்கும் எனவே இது Z2 கழித்தல் Y1 Y3 கழித்தல் Z2 மற்றும் Z4 கழித்தல் Y3 ஆகும் எனவே நீங்கள் நடுத்தர ஒன்றை அகற்றினால் ஒன்றையொன்று தொடாத வகையில் இரண்டு ஜோடி லூப்கள் உங்களுக்கு கிடைக்கும் எனவே அந்த விஷயத்தில் தொடாத லூப்களின் மதிப்பு ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டின் மதிப்புக்கு சமமாக இருக்கும் அதை அடுத்த ஸ்லைடில் எழுதுவோம் எனவே தொடுதல் இல்லாத லூப் ன்மொத்த ஆதாயம் பெருக்கல் ஆக இருக்கும் எனவே மைனஸ் பெருக்கல் மைனஸ் பிளஸ் ஆகிவிடும் மேலும் நீங்கள் Z2 Y1 ஐ Y3 Z4 ஆல் பெருக்கியதை பெறுவீர்கள் எனவே உங்களிடம் இரண்டு தொடுதல் இல்லாத லூப்கள் இருக்கும்போது இதுவே உங்களுக்குக் கிடைக்கும் இப்போது அடுத்து பிற தொடுதல் இல்லாத லூப்களைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த சிக்னல் ஓட்ட வரைபடத்தை நீங்கள் பார்த்தால் நீங்கள் தொடுதல் இல்லாத எந்த லூப் ம் இல்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் அதாவது இந்த குறிப்பிட்ட சிக்னல் ஓட்ட வரைபடத்தில் நீங்கள் காணக்கூடிய மூன்று தொடுதல் இல்லாத லூப்களுக்கு மிகாமல் இல்லை என்று பொருளாகும் எனவே இந்த சிக்னல் ஓட்ட வரைபடத்தில் மூன்று அல்லது நான்கு தொடுதல் இல்லாத லூப்களின் குழு கிடைக்கவில்லை எனவே இறுதியாக நீங்கள் எழுதக்கூடிய டெல்டா என்பது 1 கழித்தல் தனிப்பட்ட லூப் ஆதாயங்களின் கூட்டுத்தொகை ஆகும் எனவே நாம் விவாதித்ததைப் போல தனிப்பட்ட லூப் ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைத்துள்ளது எனவே நாம் என்ன எழுத முடியும் இந்த குறிப்பிட்ட தனிப்பட்ட லூப்களிலிருந்து நீங்கள் பெறுவதை என நாம் எழுதலாம் மேலும் நீங்கள் தொடுதல் இல்லாத இரண்டு லூப்களின் ஜோடியை கொண்டிருப்பீர்கள் எனவே இது Z2 Y1 பெருக்கல் Y3 Z4 ஆக மாறும் எனவே உங்கள் டெல்டாவின் ஒரு பகுதியாக இது உங்களுக்குக் கிடைக்கும் அடுத்தது என்னவென்றால் முன்னோக்கி செல்லும் பாதையைத் தொடாத எத்தனை லூப்களை நீங்கள் காண முடியும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் எனவே குறிப்பிட்ட பார்வேர்ட் பாதையை நீங்கள் கண்டால் சிக்னல் ஓட்ட வரைபடத்தில் நீங்கள் காணக்கூடிய மூன்று லூப்களும் பார்வேர்ட் பாதையைத் கொடுப்பதை நீங்கள் காணலாம் எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் என்ன எழுத முடியும் நீங்கள் டெல்டா 1 ஐ எழுதலாம் ஏனென்றால் உங்களிடம் 1 க்கு சமமான ஒரே ஒரு பார்வேர்ட் பாதை மட்டுமே உள்ளது ஏனெனில் பார்வேர்ட் பாதையைத் தொடாத எந்த லூப் ம் நம்மிடம் இல்லை எனவே இப்போது நீங்கள் என்ன செய்ய முடியும் முழுமையான அமைப்பின் ட்ரான்ஸ்பர் செயல்பாடான மதிப்பை இப்போது C R என தொகுக்கிறீர்கள் நீங்கள் என்ன எழுத முடியும் இப்போது நீங்கள் Tk பெருக்கல் டெல்டா k என எழுதலாம் எனவே பார்வேர்ட் பாதையின் ஆதாயம் என்ன என்றால் Y1 Z2 பெருக்கல் Y3 Z4 ஆக இருக்கும் டெல்டா k 1 ஆகும் எப்படியிருந்தாலும் நீங்கள் 1 க்கு சமமாக பெருக்கலாம் அல்லது அது அப்படியே இருக்கும் நீங்கள் டெல்டாவின் மதிப்பை வகுக்கும் எண்ணாக எழுதுவீர்கள் எனவே டெல்டாவின் மதிப்பு என்ன டெல்டா என்பது 1 Z2 Y1 Z2 Y3 Z4 Y3 Z2 Z4 Y1 Y3 ஆக இருக்கும் எனவே இது மேசனின் விதியைப் பயன்படுத்தும்போது சிக்னல் ஓட்ட வரைபடத்திலிருந்து நீங்கள் பெறும் ட்ரான்ஸ்பர் செயல்பாடு ஆகும் எனவே பிற சிக்னல் ஓட்ட வரைபடங்களுக்கான ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டைக் கண்டுபிடிப்பது தொடர்பான கணக்கீடுகளை இப்போது நீங்கள் செய்ய முடியும் என்று நம்புகிறேன் இப்போது முதல் வரிசை டிபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஐப் பற்றி பேசலாம் அதை ஒரு ஸ்டேட் ஈக்குவேஷன்ஸ் என்றும் அழைக்கிறோம் அந்த கருத்தை புரிந்து கொள்வோம் எனவே ஒரு n வது வரிசை டிபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஐ n முதல் வரிசை டிபரன்ஷியல் சமன்பாடுகளாக சிதைக்கலாம் எனவே முதல் வரிசை டிபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் உயர் வரிசையை விட தீர்க்க எளிதானவை கட்டுப்பாட்டு அமைப்பின் பகுப்பாய்வு ஆய்வுகளில் முதல் வரிசை டிபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இப்போது ஒரு மாதிரி டிபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஐ எடுத்துக்கொள்வோம் இது நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய மிகவும் பொதுவான சமன்பாடு ஆகும் தொடர் R L C சுற்று மற்றும் வெளிப்புற மின்னழுத்த மூலத்தை இணைப்பது பற்றி நாம் விவாதித்தோம் எனவே நாம் என செய்யலாம் R என்பது எதிர்ப்பு L என்பது தூண்டல் C என்பது கெபாசிடென்ஸ் i என்பது நெட்ஒர்க்கில் உள்ள மின்சக்தி மற்றும் e என்பது பயன்படுத்தப்படும் மின்னழுத்தம் ஆகும் எனவே இந்த விஷயத்தில் e என்பது கட்டாய செயல்பாடு மற்றும் t என்றால் என்ன t என்பது சுயாதீன வேறியபிள் இந்த டிபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஐத் தீர்ப்பதன் மூலம் நாம் கண்டுபிடிக்க வேண்டிய சார்பு வேறியபிள் யாக அல்லது அறியப்படாததாக உள்ள மின் சக்தியை கவனத்தில் கொள்வோம் இப்போது மற்றும் என்று அனுமானிப்போம் பிறகு முந்திய சமன்பாடு அதாவது கீழ்க்கண்ட இரண்டு முதல் வரிசை டிபரன்ஷியல் சமன்பாடுகளாக சிதைக்கப்படுகிறது

எனவே பொதுவாக நாம் இப்போது விவாதித்த கருத்தை நீங்கள் எழுதலாம் நீங்கள் அதை n வது வரிசை அமைப்புக்கு நீட்டிக்க முடியும் எனவே நாம் என்ன எழுத முடியும் என்பன y இன் செயல்பாடுகள் அல்ல என்று நாம் கருதுவோம் அதாவது அவை வேறியபிள் கோஎபிசியன்ட் ஆகவே நாம் என்ன செய்ய முடியும் நாம் இவ்வாறு மாற்றலாம்

எனவே நீங்கள் தனிப்பட்ட கூறுகளை ஒரு வேறியபிள் யாக குறிப்பிடும் போது இந்த சமன்பாட்டின் உதவியுடன் நீங்கள் வெறுமனே எழுதலாம்

இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டில் அவற்றை வைத்துள்ளோம் மேலும் நாம் எளிமைப்படுத்தும்போது ஐ மற்ற கூறுகளின் கூட்டுத் தொகையாக எழுதலாம் ஆகவே நாம் பெறும் கடைசி ஈக்குவேஷன் மிக உயர்ந்த வரிசை வழித்தோன்றல் சொற்களை மீதமுள்ள சொல்லுக்கு சமன்படுத்துவதன் மூலம் பெறப்படுகிறது எனவே நாம் பெறும் முதல் வரிசை சமன்பாட்டின் தொகுப்பு x1 x2 முதல் xn போன்ற நீங்கள் வரையறுத்துள்ள மாறிகள் அவற்றை நிலை மாறி என்று அழைக்கிறோம் நாம் ஏன் அவற்றை ஸ்டேட் வேறியபிள் என்று அழைக்கிறோம் ஏனெனில் முதலில் ஒரு ஸ்டேட் என்ன என்பதைப் புரிந்துகொள்வோம் ஒரு அமைப்பின் ஸ்டேட் என்பது அமைப்பின் கடந்த கால மற்றும் நிகழ்கால மற்றும் எதிர்கால நிலைமைகளைக் குறிக்கிறது இப்போது சக்திவாய்ந்த அமைப்பின் மாதிரி செய்ய ஸ்டேட் வேறியபிள் களின் தொகுப்பு மற்றும் சமன்பாடுகளின் தொகுப்பு அமைப்பது வசதியானது இங்கே நீங்கள் x1 x2 xn போன்ற வரையறுக்கப்பட்ட வேறியபிள் யைக் கண்டால் அடிப்படையில் வேறியபிள் இருக்கும் முந்தைய ஈக்குவேஷன்ஸ் ஐ வரையறுப்பவை n வது வரிசை அமைப்பின் ஸ்டேட் வேறியபிள் கள் மற்றும் முதல் வரிசை டிபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஸ்டேட் ஈக்குவேஷன்ஸ்கள் ஆகும் இப்போது ஸ்டேட் வேறியபிள் யின் வரையறை என்ன எனவே ஸ்டேட் வேறியபிள் பின்வரும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் எனவே எந்த ஆரம்ப நேரத்திலும் t t0 ஸ்டேட் வேறியபிள் கள் x1 x2 xn அமைப்பின் ஆரம்ப நிலைகளை வரையறுக்கின்றன ஒருமுறை 0 க்கும் அதிகமான நேரம் t க்கான அமைப்பின் உள்ளீடு மற்றும் இப்போது வரையறுக்கப்பட்ட ஆரம்ப நிலைகள் குறிப்பிடப்படுகின்றன ஸ்டேட் வேறியபிள் கள் அமைப்பின் எதிர்கால நடத்தையை முழுமையாக வரையறுக்க வேண்டும் எனவே நீங்கள் கண்ட x2 x3 மற்றும் பல வேறியபிள்கள் முந்தைய வேறியபிள் யின் வழித்தோன்றலை எப்படியாவது வரையறுக்கிறது எனவே இதன் மூலம் நீங்கள் அமைப்பின் செயல்திறனைக் குறிப்பிடலாம் அதாவது அமைப்பின் நிகழ்கால அல்லது எதிர்கால நிலை அதனால்தான் இவை ஸ்டேட் வேறியபிள்கள் என்று அழைக்கப்படுகின்றன இப்போது ஒரு அமைப்பின் ஸ்டேட் வேறியபிள் x1 முதல் xn வரையிலான குறைந்தபட்ச வேறியபிள் தொகுப்பாக வரையறுக்கப்படுகிறது இந்த வேறியபிள்கள் பற்றிய அறிவு எந்த t0 நேரத்திலும் அந்த t0 நேரத்தில் பயன்படுத்தப்பட்ட உள்ளீடு குறித்த தகவல்கள் எந்த நேரத்திலும் அமைப்பின் நிலையை கண்டறிய போதுமானதாக இருக்கும் எனவே இந்த ஸ்டேட் வேறியபிள் யுடன் தொடர்புடைய அறிவு t 0 என்ற நேரத்தில் உங்களுக்கு தெரிந்தால் இந்த ஸ்டேட் வேறியபிள் களின் உதவியுடன் t 0 என்ற எந்த நேரத்திலும் அமைப்பின் நிலையை குறிப்பிடலாம் எனவே ஸ்டேட் இடைவெளி வடிவத்தில் இந்த நிலை வேறியபிள் யை என்று குறிப்பிடலாம் இந்த ஸ்லைடில் இப்போது நீங்கள் பார்த்த அனைத்து சமன்பாடுகளையும் நீங்கள் தொகுக்கும்போது அவற்றை அணி வடிவத்தில் என்று குறிக்கலாம் இதில் என்பது ஸ்டேட் வெக்டர் ஆகும் u என்பது உள்ளீட்டு திசையன் n உள்ளீட்டு வேறியபிள் கள் இருந்தால் உள்ளீட்டு திசையன் ஆக இருக்கும் இப்போது கோஎபிசியன்ட் என்ன எனவே குணக அணி A மற்றும் B என்பதை என நீங்கள் வரையறுக்கலாம் இப்போது வெளியீட்டு ஈக்குவேஷன்ஸ் ஐப் பற்றி பேசலாம் ஒரு அமைப்பின் வெளியீடு அளவிடக்கூடிய ஒரு வேறியபிள் ஆனால் ஒரு நிலைவேறியபிள் எப்போதும் இந்த தேவையை பூர்த்தி செய்யாது இதன் அர்த்தம் என்ன என்பதைப் புரிந்து கொள்வோம் உதாரணமாக மின்சார மோட்டார் விஷயத்தில் ஸ்டேட் வேறியபிள்கள் என்பவை சுருளின் மின்னோட்டம் அல்லது ரோட்டார் திசைவேகம் மற்றும் இடப்பெயர்ச்சி போன்றவை எனவே இவை அளவிடக்கூடிய அளவு எனவே அதனால் தான் இந்த வேறியபிள் கள் ஒரு வெளியீட்டு வேறியபிள்யாக தகுதி பெறுகின்றன மறுபுறம் இந்த மின்சார மோட்டாரின் விஷயத்தில் மேக்னெட்டிக் பிளக்ஸ் ஒரு நிலைவேறியபிள் கருதப்பட்டால் எந்தவொரு செயல்பாட்டையும் பயன்படுத்தி மேக்னெட்டிக் பிளக்ஸ் நேரடியாக அளவிட முடியாது என்பதால் நீங்கள் மேக்னெட்டிக் பிளக்ஸ் வெளியீட்டு வேறியபிள் யாக எடுக்க முடியாது எனவே அதனால்தான் மேக்னெட்டிக் பிளக்ஸ் வெளியீட்டு வேறியபிள் யாக இருக்க தகுதி பெறாது இப்போது பொதுவாக இந்த ஸ்டேட் வேறியபிள் யின் இயற்கணித கலவையாக வெளியீட்டு வேறியபிள் யை எழுதுவீர்கள் எனவே இப்போது நாம் விவரித்த அமைப்பை என்று வைத்துக்கொள்வோம் y என்பது வெளியீடாக நியமிக்கப்பட்டால் வெளியீட்டு சமன்பாடு வெறுமனேஆகும் ஆகவே நீங்கள் என எழுதலாம் எனவே இதுவரை நாம் என்ன செய்தோம் லீனியர் தொடர்ச்சியான தரவு மற்றும் தனித்தனியான டைனமிக் அமைப்புகளுக்கான ஸ்டேட் வேறியபிள்கள் மற்றும் ஸ்டேட் ஈக்குவேஷன்ஸ்களின் கருத்து மற்றும் வரையறையை நாம் வழங்கியுள்ளோம் லீனியர் அமைப்புகளின் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டைப் பெற தொகுதி வரைபடம் மற்றும் சிக்னல் ஓட்ட வரைபட முறைகளையும் நாம் பயன்படுத்தியுள்ளோம் இப்போது அடுத்த அமர்வில் நாம் என்ன செய்வோம் ஸ்டேட் சமன்பாட்டின் மாடலிங் மற்றும் ஸ்டேட் வரைபடங்களில் நாம் பயன்படுத்தும் முடிவுகளை விரிவாக்குவதற்கு சிக்னல் ஓட்ட வரைபடக் கருத்தைப் பயன்படுத்துவோம் ஒரு ஸ்டேட் வேறியபிள் உருவாக்கத்தின் அடிப்படை பண்புகள் என்னவென்றால் லீனியர் மற்றும் நான் லீனியர் அமைப்புகள் நேர மாறுபாடு மற்றும் நேர மாறுபாடற்ற அமைப்பு ஒற்றை வேறியபிள் மற்றும் பன்முகப்படுத்தக்கூடிய அமைப்புகளை ஒரு ஒருங்கிணைந்த முறையில் வடிவமைக்க முடியும் மறுபுறம் ட்ரான்ஸ்பர் செயல்பாடு லீனியர் நேர மாறுபாடற்ற அமைப்புக்கு மட்டுமே வரையறுக்கப்படுகிறது எனவே இத்துடன் நமது இன்றைய விவாதத்தை முடித்துக் கொள்வோம் பல வேறியபிள் அமைப்பை மாடலிங் செய்யத் தொடங்கும் போது நம்முடைய விவாதத்தைத் தொடருவோம் அங்கு நீங்கள் பல உள்ளீடு மற்றும் பல வெளியீடுகளையும் அந்த மாடல்களின் தொகுப்பை எவ்வாறு பகுப்பாய்வு செய்வது என்பதையும் காண்பீர்கள் உங்களுக்கு நன்றி